நாம் மற்றொரு விஷயத்தை எடுப்போம் இந்த விஷயத்தில் ஆர் சி சர்க்யூட் என்பதை நாம் காண்கிறோம் சர்க்யூட்டை பார்க்க வேண்டும் சி பகுதி முடிந்ததும் சிங்கிள் பேஸ் ஏசி சர்க்யூட்க்கு செல்வோம் இதை ரெசோனன்ஸ் என்றும் கூறினால் ஏசி சர்க்யூட்டில் அதிகபட்ச பவர் டிரான்ஸ்ஃபர் என்று இருக்கும் அந்த விஷயங்கள் நமது 3 பேஸ் சர்க்யூட் பின்னர் மேக்னெட்டிக் சர்க்யூட் பின்னர் மேலும் 3 விஷயங்கள் உள்ளன நாம் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டும் எனவே டி சி என்பது ட்ரான்சியன்ட் மற்றும் பிற பகுதிகளுக்கு ஆகும் ஆனால் ஏசி சர்க்யூட் க்கு நாம் மிகக் குறைவாகவே தீர்ப்போம் ஏனெனில் காம்ப்ளக்ஸ் எண் இதில் அடங்கும் எப்படியும் அடுத்த பிரச்சினைக்கு செல்வோம் இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்று நம்புகிறேன் எனவே இது உண்மையில் இந்த சர்க்யூட்க்கு VCt ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் சுவிட்ச் மூடப்பட்ட பிறகு VCt ஐ தீர்மானிக்கவும் சுவிட்ச் மூடப்பட்டு VC 0 இன் ஆரம்ப மதிப்பு 3 வோல்ட் ஆக கொடுக்கப்படுகிறது 3 வோல்ட் இப்போது சுவிட்ச் மூடப்பட்டது ஸ்விட்ச் மூடப்பட்டு VCt யைக் கண்டுபிடிக்க இன் ஆரம்ப மதிப்பு அறியப்படுகிறது அந்த VC ∞ என்று அழைப்பதை மட்டுமே கண்டுபிடிக்க வேண்டும் எனவே சுவிட்ச் நீண்ட நேரம் மூடப்பட்டிருப்பதால் நீண்ட காலத்திற்குப் பிறகு இந்த கெப்பாசிட்டர் ஓப்பன் சர்க்யூட்ட்டாக செயல்படும் எனவே இதன் பொருள் என்னவென்றால் ஒரு முறை இந்த சர்க்யூட்டை இது போல் செய்தால் இது உங்களுக்குப் புரியும் இது 8 வோல்ட் மற்றும் இது 1 கிலோ Ω மற்றும் கெப்பாசிட்டர் இங்கே எங்காவது இணைக்கப்பட்டுள்ளது இது திறந்திருக்கும் கெப்பாசிட்டர் பின்னர் இதன் மதிப்பு 13 வது கிலோ இது திறந்திருக்கும் மற்றும் அதன் வோல்டேஜ் VC ஆனால் இது திறந்திருக்கும் அதாவது வோல்டேஜ் இது போல பாயும் ஏனெனில் ஸ்டெடி நிலையில் அல்லது t ∞ ஐ நோக்கி செல்லும் போது கெப்பாசிட்டர் சுவிட்ச் நீண்ட நேரம் மூடப்படும் போது கரண்ட் ஐக் கண்டுபிடிக்க வேண்டுமா பின்னர் கெப்பாசிட்டர் முழுவதும் வோல்டேஜ் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இவ்வாறு இருந்தால் முதலில் இது கரண்ட் என்றால் என்றால் இதை i∞ எனக் கூறலாம் ஏனெனில் நாம் ஸ்விட்ச் என்று அழைக்கப்படும் கெப்பாசிட்டர் நீண்ட காலமாக மூடப்பட்டு உள்ளது எனவே இது 8 வோல்ட் 8 வோல்ட் இது கிலோ Ω இது கிலோ Ω எனவே 1 1 3 என எழுதலாம் ஏனென்றால் இது கிலோ Ω எனவே அது மில்லி ஆம்பியர் ஆக இருக்கும் எனவே இது 811 ஆக உள்ளது அதாவது இது உண்மையில் 4 அதாவது 6 மில்லி ஆம்பியர் ஆகும் அதாவது VC ஐ ∞ எனக் கூறினால் நான் VC ∞ என்பதை i ∞ என்று எழுதுகிறேன் மற்றும் இந்த கெப்பாசிட்டர் மற்றும் இந்த ⅓ கிலோ Ω ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டர் குறுக்கே இணைக்கப்படும் எனவே VC ∞ என்பது i ∞ அதாவது 6 மில்லி ஆம்பியர் மற்றும் இது ⅓ கிலோ Ω ஆகும் எனவே இது வோல்ட் ஆகும் எனவே அடிப்படையில் இது 2 வோல்ட் எனவே VC ∞ 2 2 வோல்ட் 3 6 2 வோல்ட் ஆக இருக்கும் ஏனெனில் இது 6 மில்லி ஆம்பியர் மற்றும் இது கிலோ Ω எனவே இது 2 வோல்ட் ஆகும் எனவே VC ∞ 2 வோல்ட் ஆகும் மற்றும் டைம் கான்ஸ்டன்ட் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது டைம் கான்ஸ்டன்ட் நெருக்கமாக உள்ளது மேலும் இந்த இடத்தில் இருந்து மட்டுமே நாம் RThevenin ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் ஏனெனில் கெப்பாசிட்டர் ஓபன் சர்க்யூட் ஆக செயல்படுகிறது மேலும் இது RThevenin ஐப் பெறுவதற்கு இந்த வோல்டேஜ் சோர்ஸானது ஷார்ட் செய்யப்படும் எனவே RThevenin 1x ⅓ ஆக பெறுவீர்கள் பின்னர் இந்த 1 கிலோ மற்றும் ⅓ கிலோ பேரலல் ஆக உள்ளன ஏனெனில் இவை இந்த இடத்திலிருந்து 1 13 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே ⅓ 43 ஆல் வகுக்கப்படுகிறது இது RThevenin 14 கிலோ Ω மற்றும் கெப்பாசிட்டர் 2 மைக்ரோஃபாரட் ஆகும் எனவே டைம் கான்ஸ்டன்ட் C R C RThevenin எனவே இது 2 மைக்ரோஃபரட் அதாவது 2 x 10 6 மற்றும் இதை 14 கிலோ Ω ஆல் பெருக்க வேண்டும் அது ¼ x 103 எனக் கிடைக்கும் வரவிருக்கும் கணக்கீடு பின்னர் காண்பிக்கப்படுகிறது அதாவது இந்த சர்க்யூட் தான் நான் உங்களிடம் கூறியது எனவே RThevenin 14 கிலோ Ω அதை எவ்வாறு கணக்கிடுவது என்று சொன்னேன் இங்கே எல்லாம் உள்ளது CRThevenin அது ½ x 10 3 வினாடி ஆக இருக்கும் மற்றும் VC ∞ யும் கணக்கிடப்படுகிறது இது 2 வோல்ட் ஆகும் இதுவும் கணக்கிடப்படுகிறது I யும் கணக்கிடப்படுகிறது எனவே இவை சூத்திரத்தை விட இந்த நிலையான சூத்திரத்தைப் பயன்படுத்துகின்றன எனவே 2 வோல்ட் 3 2 மற்றும் டவ் ஐ மாற்றினால் நாம் ஐ பெறுவோம் எனவே t 0 ஆக இருக்கும் போது வோல்ட் எனவே இது தான் பதில் எனவே அடுத்து சர்க்யூட் படம் 46 இல் காட்டப்பட்டுள்ள சர்க்யூட் களில் சுவிட்ச் நீண்ட காலமாக A நிலையில் இருப்பதை நாம் காணலாம் இது நீண்ட காலமாக A என்ற நிலையில் இருந்த சர்க்யூட் தான் t 0 எனும் போது B என்ற நிலைக்கு சுவிட்ச் உடனடியாக நகர்கிறது பகுதி B இல் VC Vo i o ஐ தீர்மானிக்கவும் 60 கிலோ Ω ரெஸிஸ்டரில் மொத்த ஆற்றல் சிதறடிக்கப்படுகிறது எனவே சுவிட்ச் A நீண்ட காலமாக A நிலையில் இருந்தது அதன் பிறகு அது t 0 இல் A யிலிருந்து B க்கு நகரும் எனவே நாம் VC Vo io ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இது தான் VC ஆகும் இது கெப்பாசிட்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் ஆகும் இது io மற்றும் இது 240 கிலோ Ω ரெசிஸ்டர் குறுக்கே உள்ள வோல்டேஜ் Vo ஆகும் எனவே இவைகளிலிருந்து நாம் VC Vo io ஐப் பெற வேண்டும் இப்போது இந்த நிலையில் சுவிட்ச் நீண்ட நேரம் இருக்கிறது சுவிட்ச் நீண்ட காலமாக ஒரு நிலையில் உள்ளது கெப்பாசிட்டர் திறந்த நிலையில் இருந்ததால் ஒப்பன் சர்க்யூட் டி எனவே இங்கே கெப்பாசிட்டர் திறந்திருக்கிறது இந்த பகுதி இடது புறத்திற்கு ஸ்டெடி ஸ்டேட் என்று சொல்லலாம் கெப்பாசிட்டர் ஒப்பன் சர்க்யூட்டில் இருந்தது எனவே இயற்கையாக VC 0 100 வோல்ட் VC 0 என எடுத்துக் கொள்வோம் ஏனெனில் ஒரு கெப்பாசிட்டர் வழியாக வோல்டேஜ் சுவிட்ச் A இடத்திலிருந்து B க்கு வரும்போது அது உடனடியாக மாற முடியாது எனவே VC 0 100 வோல்ட் ஆக இருக்கும் ஏனெனில் சுவிட்ச் A இடத்திலேயே நீண்ட காலமாக இருந்தது அதாவது கெப்பாசிட்டர் ஒரு ஓப்பன் சர்க்யூட்டாக செயல்படுகிறது எனவே நேரடியாக VC 0 0 100 வோல்ட் ஆக இருக்கும் இப்போது t 0 சுவிட்ச் A யிலிருந்து B க்கு நகர்கிறது இது உண்மையில் A யிலிருந்து B க்கு நகரும் சுவிட்ச் ஆகும் இது இந்த 32 கிலோ Ω மற்றும் 240 மற்றும் 60 கிலோ பேரலல் ஆக இருக்கும் இப்போது அவற்றின் ஈக்வலென்ட் என்பது RThevenin ஆக இருக்கும் அது 80 கிலோ Ω மற்றும் கெப்பாசிட்டர் 5 மைக்ரோஃபாரட் எனவே இல் எனவே இது 0 04 வினாடி ஆகும் இப்போது டி சி வோல்டேஜ் சோர்ஸ் இருப்பதாக படம் சொல்கிறது அதைப் பார்த்தால் இது அடிப்படையில் சோர்ஸ் பிரீ சர்க்யூட் ஏனெனில் நாம் அதைப் பார்த்தால் அதில் எந்த சோர்ஸ் ம் இல்லை இல்லை இந்த கெப்பாசிட்டர் 100 வோல்ட் க்கு சார்ஜ் செய்யப்படுகிறது t ∞ யை நோக்கி செல்லும் போது அனைத்து ஆற்றலும் ரெஸிஸ்டரில் சிதறடிக்கப்படும் எனவே இது அடிப்படையில் சோர்ஸ் பிரீ சர்க்யூட் அதாவது VC ∞ என்பது 0 ஆக இருக்கும் ஏனெனில் சர்க்யூட்டில் எந்த சோர்ஸ் ம் இல்லை இது ஒரு கெப்பாசிட்டர் மட்டுமே ஆரம்பத்தில் இது 100 வோல்ட்டில் சார்ஜ் செய்யப்பட்டது எனவே அதனால்தான் டி சி வோல்டேஜ் சோர்ஸ் இல்லை என்று அழைக்கிறீர்கள் எனவே VC ∞ என்பது 0 ஆகும் ஏனெனில் கெப்பாசிட்டரில் சேமிக்கப்படும் ஆற்றல் ரெஸிஸ்டரில் சிதறடிக்கப்படும் இந்த சர்க்யூட் ஒரு சோர்ஸ் பிரீ சர்க்யூட் போன்றது இங்கு VC ∞ 0 ஆக இருக்கும் எனவே இப்போது பொதுவான சூத்திரம் VCt VC ∞ VC 0 VC ∞ என்று கூறுகிறது எனவே VCt VC ∞ என்பது 0 எனவே அதாவது VC மற்றும் VC 0 100 எனவே t 0 ஆக இருக்கும் போது VCt வோல்ட் ஆக இருக்கும் இப்போது V 0 t VCt 80 இப்போது நாம் சர்க்யூட்க்கு வந்தால் இப்போது VC அறியப்படுகிறது V 0 t ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது கேள்வி என்னவென்றால் அதை கண்டுபிடிக்க முயற்சிக்கும்போது V 0 t VCt 80 x 40 என்று எழுதுகிறோம் இந்த சர்க்யூட்டை பார்த்தால் இந்த இரண்டும் பேரலல் 240 x 60 இது 32 ஆகும் ஆகவே RThevenin 32 ஆகும் இது உண்மையில் 32 48 எனவே மொத்தம் 80 கிலோ Ω ஆகும் இப்போது இந்த பகுதி V 0 t இது VCt 80 x 48 ஆக இருக்கும் என்பதை நீங்கள் கவனித்தால் எனவே இது ஆக இருக்கும் எனவே t 0 என இருக்கும் போது மற்றும் அசல் சுற்றுக்கு வந்தால் இதுதான் நான் இது 60 ஆகும் அது சர்க்யூட் மூடப்பட்டிருக்கும் போது இதுதான் இந்த படத்தில் காட்டப்படவில்லை இது இங்கே உள்ளது இது மற்றும் இது தான் கெப்பாசிட்டர் capacitor இந்த 240 மற்றும் 60 இரண்டும் பேரலல் ஆக உள்ளன எனவே இது VCt 60 கிலோ Ω இது மில்லி ஆம்பியரில் குறிப்பிடப்படுகிறது எனவே என்பது ஆக இருக்கும்அது எதுவாக இருந்தாலும் அது t 0 ஆக இருக்கும் போது மில்லி ஆம்பியர் ஆக இருக்கும் இப்போது மொத்த சக்தி 60 கிலோ Ω ரெஸிஸ்டரில் சிதறடிக்கப்படுகிறது 6 அதாவது R என்பது 60 கிலோ Ω அதாவது ஆகும் அதாவது t 0 ஆக இருக்கும் போதுமில்லி வாட் ஆகும் இப்போது 60 கிலோ Ω ரெசிஸ்டரில் சிதறடிக்கப்பட்ட ஆற்றலை கண்டுபிடிக்க 0 முதல் ∞ வரை இன்டக்ரேஷன் செய்ய வேண்டும் அதுஆகும் இன்டக்ரேஷன் செய்து எளிமை படுத்தினால் என்பது ஆகும் அதை இங்கே வைத்து இன்டகிரேட் செய்தால் 1 2 மில் ஜூல் கிடைக்கும் இது தான் விடை படம் 48 இல் t 0 இல் சுவிட்ச் மூடப்பட்டுள்ளது VC 0 0 என்று இருக்கும் போது t 0 இல் i ஐ தீர்மானிக்கவும் அதாவது ஆரம்பத்தில் சுவிட்ச் திறந்திருந்தது மற்றும் கெப்பாசிட்டர் குறுக்கே வோல்டேஜ் ஆரம்ப மதிப்புகள் 0 ஆகும் மேலும் சுவிட்ச் மூடப்படும் போது t 0 ஆக இருக்கும் போது i ஐ நாம் தீர்மானிக்க வேண்டும் சுவிட்ச் மூடப்பட்டவுடன் கெப்பாசிட்டர் ஒரு ஷார்ட் சர்க்யூட் போல செயல்படுகிறது சுவிட்ச் என்பது t 0 இல் மூடப்பட்டிருப்பது என்பது ஆரம்பத்தில் சுவிட்ச் அது திறந்திருந்தது என்று பொருள் இப்போது சுவிட்ச் t 0 இல் மூடப்பட்டுள்ளது இது ஷார்ட் சர்க்யூட் ஆகும் இது ஷார்ட் சர்க்யூட் என்றால் இந்த 20 மில்லி ஆம்பியர் கரண்ட் இதில் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது ஏனெனில் அதனால் அதன் கரண்ட் இது போன்ற பாதையை எடுக்கும் இது ஒரு ஷார்ட் சர்க்யூட் என்பதால் இது தொடக்கமாகும் இவையெல்லாம் எல்லாம் பொதுவான முனையம் ஆகும் எனவே 60 கிலோ Ω மற்றும் 6 கிலோ இவை பேரலல் ஆக உள்ளன இங்கே V 1 என்ன i3 என்ன என்பதை அறிய நோடல் பகுப்பாய்வு தேவைப்படுகிறது சுவிட்சை மூடியவுடனேயே ஆரம்ப நிலை என அழைக்கும் தொடக்கத்தில் எந்த விளைவும் இருக்காது ஏனெனில் இது ஒரு ஷார்ட் சர்க்யூட் இதன் பொருள் கெப்பாசிட்டரின் t 0 ஷார்ட் சர்க்யூட் நடவடிக்கைக்கு வருவது ஆகும் எனவே i 0 என்னவாக இருக்கும் இதை நாம் 100 வோல்ட் என்கிறோம் மொத்த கரண்ட்டை கண்டுபிடிக்க வேண்டும் இது ஒரு ஷார்ட் சர்க்யூட் என்று வைத்துக்கொள்வோம் 6 கிலோ Ω மற்றும் 60 கிலோ பேரலல் ஆக இருக்கும் அத்துடன் 40 கிலோ Ω சீரிஸில் உள்ளன அதாவதுஇது ரெசிஸ்டன்ஸின் மொத்த மதிப்பு ஆகும் ஏனெனில் இது ஷார்ட் செய்யப்பட்டுள்ளது இதன் பொருள் இதுவும் அதுவும் பேரலல் ஆக உள்ளது அது இருக்கும் நாம் இதற்கு ஈக்விவலெண்ட் சர்க்யூட் வரைந்தால் ஒரே ஒரு 100 வோல்ட் சோர்ஸும் ஒரு ரெசிஸ்டன்ஸ்சும் அதில் இருக்கும் இங்கே கரண்ட் பாய்கிறது மற்றும் அதன் மதிப்பு ஆக இருக்கும் இது தான் கரண்ட் ஆகும் சோர்ஸிலிருந்து வெளிவரும் கரண்ட் 6 ஆக இருக்கும் கரண்ட் டிவிஷன் இங்கு இருக்கும் பின்னர் இதன் மூலம் கரண்ட் என்னவாக இருக்கும் இது கரண்ட் மற்றும் இது கரண்ட் டிவிஷன் ஆகும் கரண்ட் என கிடைத்தது இது மில்லி ஆம்பியரில் இருக்கும் பின்னர் i 0 கரண்ட் டிவிஷன் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் இது 6 ஆல் பெருக்கப்பட்டு 660 ஆல் வகுக்கப்படுகிறது கரண்ட் டிவிஷன் பாதையில் செல்லும் கரண்ட்டை நாம் என்ன என்று அழைப்பது இது மொத்த கரண்ட் ஆகும் இது 6 6 60 கரண்ட் டிவிஷனின் மொத்த மின்னோட்டமாகும் அதாவது 0 ஆகும் இந்த i 0 ஆல் 0 0 2 மில்லி ஆம்பியர் ஆக மாறும் அதாவது அதை வரைவதற்கு எனக்கு இங்கு அதிக இடம் இல்லை இது எனது 100 வோல்ட் இது எனது 40 கிலோ Ω இந்த வழியில் இது மற்றும் இதுவும் ஷார்ட் செய்யப்பட்டுள்ளதால் இந்த இரண்டும் பேரலல் ஆக உள்ளன எனவே இது ஷார்ட் செய்யப்பட்டு இருந்தால் இது எனது 60 கிலோ Ω மற்றும் இது எனது 6 கிலோ Ω ஆகும் இதன் அர்த்தம் இதற்கு இணையான ஈக்விவலெண்ட் ஐ எடுத்துக் கொண்டால் இந்த சுற்று இது 40 60 ஆக 6 ஆக 60 6 ஆல் வகுக்கப்படும் இந்த பகுதியின் ஈக்விவலெண்ட் சர்க்யூட்டில் அல்லது 100 வோல்ட் மற்றும் இதுதான் ரெசிஸ்டன்ஸ் அது எதுவாக இருந்தாலும் அந்த கரண்ட்டை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இது சோர்ஸிலிருந்து வரும் மொத்த கரண்ட் ஆகும் அதாவது ஆகும் இது நான் இங்கே உள்ள மொத்த கரண்ட் ஆகும் எனவே அது முடிந்ததும் i தெரிந்துவிடும் i தெரிந்தவுடன் இதுதான் i0 i 0 ஐ சுவிட்ச் மூடபட்டவுடன் அந்த நேரத்தில் கண்டுபிடிக்க வேண்டும் இதன் பொருள் i அதாவது மொத்த கரண்ட் i ஐ i 0 யில் இட வேண்டும் 6 மற்றும் 60 பேரலல் ஆக உள்ளன உண்மையில் என்பது i 0 ஆகும் உண்மையில் நேரத்தை மிச்சப்படுத்துவது இதுதான் நான் அதை நேரடியாக செய்துள்ளேன் இது 0 2 மில்லி ஆம்பியர் ஆகும் இப்போது சுவிட்ச் நீண்ட காலமாக மூடப்பட்டிருப்பதால் நோடல் பகுப்பாய்வு மூலம் கெப்பாசிட்டர் ஒரு ஓப்பன் சர்க்யூட் என்று கருதலாம் இப்போது சுவிட்ச் நீண்ட காலமாக மூடப்பட்டுள்ளது எனவே இப்போது அது மூடப்பட்டுள்ளது அது உடனடியாக நடக்கும் இப்போது சுவிட்ச் நீண்ட காலமாக மூடப்பட்டுள்ளது அதாவது இந்த கெப்பாசிட்டர் ஓப்பன் சர்க்யூட் எனவே அப்போது இங்கே அது திறக்கும்போது V 1 ∞ ஸ்டெடி ஸ்டேட் என்று எழுதலாம் இதேபோல் இந்த நோடல் பகுப்பாய்வில் i 3 இதை i 3 ∞ ஆக பயன்படுத்த வேண்டும் எனவே இதன் பொருள் ஸ்டெடி ஸ்டேட் ஐ அதை அடைந்தது சுவிட்ச் நீண்ட நேரம் மூடப்பட்டது எனவே இந்த முனையில் நாம் நோடல் பகுப்பாய்வு கே எல் ஐ பயன்படுத்துகிறோம் எனவே நான் நேரடியாக அந்த சமன்பாடுகளை கே பயன்படுத்தி எழுதலாம் அந்த 2 முனைகளில் கே எல் எழுதும் போது மற்றும் V1∞ மற்றும் i3∞ ஆகியவற்றின் அடிப்படையில் 2 சமன்பாட்டைப் பெறுவோம் இது ஒன்று மற்றொரு சமன்பாடு சொந்தமாக நாம் எழுதுவது அந்த 2 சமன்பாட்டை தீர்க்கும் போது நமக்கு கிடைப்பது 62 67 ஆகும் நினைவில் கொள்ளுங்கள் இந்த வோல்டேஜ் எடுக்கப்பட்டது சரி இந்த கரண்ட் 20 மில்லி ஆம்பியர் ஆகும் இது மில்லி ஆம்பியர் மற்றும் மற்ற அனைத்தும் கிலோ Ω அதனால்தான் இது ஆல் பெருக்க படவில்லை எனவே அதனால்தான் அதை நேரடியாக எழுதப்பட்ட சமன்பாடு மற்றும் V1∞ என்பது 62 67 வோல்ட் என்றும் அழைக்கிறோம் ஆகையால் i ∞ என்பது V 1 ∞60 கிலோ Ω அதாவது 60x i ∞ க்கு வந்தால் i ஸ்டெடி ஸ்டேட் நிலையில் இருக்கும் எனவே நீங்கள் V என்று நீங்கள் அழைப்பதை நாம் V1∞ மற்றும் i3∞ என்ன என்று அழைக்கிறோம் என்றால் இவை 2 நோடல் வோல்டேஜ் ஆகும் எனவே i ∞ என்பது V1∞60 ஆக இருக்கும் எனவே அதனால்தான் இது 11 ∞ 60 கிலோ Ω என்று எழுதப்பட்டுள்ளது எனவே அது 1 04 மில்லி ஆம்பியர் ஆகும் ஒரு திருத்தம் இங்கே செய்ய வேண்டும் இப்போது கெப்பாசிட்டர் டெர்மினல்களில் உள்ள தேவனின் ரெசிஸ்டன்ஸ் பயன்படுத்தி இப்போது டிரன்சியண்ட் ரெஸ்பான்ஸ் ஐ கண்டுபிடிக்க வேண்டும் RThevenin என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த இரண்டுக்கும் குறுக்கே அந்த RThevenin என்று அழைப்பதை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே RThevenin என்றால் இது ஷார்ட் மற்றும் இது ஓப்பன் சர்க்யூட் ஆகும் இது இங்கே இருக்க கூடாது இடது கை பக்கம் அது 40 20 ஆக இருக்கும் அதாவது 60 கிலோ Ω RThevenin ஐ கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இது போக வேண்டும் இது ஓப்பன் சர்க்யூட் மற்றும் இது ஷார்ட் சர்க்யூட் மற்றும் இந்தப் பக்கமானது ஷார்ட் சர்க்யூட் ஆகும் எனவே 40 கிலோ Ω மற்றும் 60 கிலோ Ω பேரலல் ஆகவும் 6 கிலோ Ω உடன் சீரிஸில் உள்ளது அதாவது இடது புறம் இது 6 40 60 ஆக இருக்கும் அதாவது இந்தப் பக்கமானது 640 60 ஆக இருக்கும் என்று எழுதலாம் இந்த கலவையும் 60 க்கு பேரலல் ஆக இருக்கும் மேலும் RThevenin என்று அழைப்பதை கணக்கிடலாம் எனவே இங்கே இந்த அடைப்புக்குறி இருக்கக்கூடாது எனவே 6 40 மற்றும் 60 ஆகியவை அந்த 4020 உடன் பேரலல் ஆக உள்ளன எது வந்தாலும் 20 கிலோ Ω இது ஒரு திருத்தம் எனவே CRThevenin எனவே இது 1 வினாடி என ஆகிறது ஆனால் நேரடியாக என எழுதலாம் எனவே i∞ 1 04 என்றும் i0 2 எனவும் கணக்கிட்டுள்ளோம் இவை அனைத்தும் மில்லி ஆம்பியரில் உள்ளது அது நான் ∞ என்பது 1 04 எனவே i∞1 04 ஆக இருக்கும் எனவே இது மில்லி ஆம்பியர் இதைத்தான் 40 ஐ 0 ஐ விட அதிகமாக இருக்கிறது இது i க்கான பதில் ஆகும் மற்றொன்று என்னவென்றால் படம் 49 ன் படி இந்த சுவிட்ச் t0 வினாடிக்கு மூடப்படும் அப்போது VC மற்றும் i ஐ நிர்ணயிக்க வேண்டும் மற்றும் VC100 வோல்ட் என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இது VC இங்கே கெப்பாசிட்டர் உள்ளது ஆரம்ப வோல்டேஜ் வழங்கப்படுகிறது இது VC ஆகும் ஆரம்பத்தில் சுவிட்ச் சுவிட்ச் திறந்து இருந்தது பின்னர் அந்த சுவிட்சை மூடியவுடன் 2 விஷயங்களைக் கண்டுபிடிக்க வேண்டும் ஒன்று VC∞ இப்போது தீர்வுக்கு செல்வதற்கு முன் சுவிட்ச் மூடப்பட்டுள்ளது இந்த சுவிட்ச் நீண்ட காலமாக மூடப்பட்டிருக்கும் என்று வைத்துக்கொள்வோம் இந்த கெப்பாசிட்டர் ஓப்பன் சர்க்யூட்டாக செயல்படும் அதாவது கெப்பாசிட்டர் குறுக்கே வோல்டேஜ் VC∞ ஐ எழுத முடியும் VC∞ எழுத முடியும் ஏனெனில் கெப்பாசிட்டர் 22 5 மில்லி ஃபாரட் ஆகும் கெப்பாசிட்டரில் என்ன நடக்கும் இந்த பகுதி திறந்திருந்தால் இந்த பகுதி திறந்திருக்கும் எனவே முதலில் நாம் கரண்ட் ஐ கண்டுபிடிப்போம் எனவே இது i என்றால் i 300 40 60 எனவே 3 ஆம்பியர் பின்னர் இந்த 3 ஆம்பியர் கரண்ட் இதன் வழியாக பாய்கிறது மற்றும் VC∞ என்பது V யைத் தவிர வேறு ஒன்றும் எனவே VC∞ ஏனெனில் இது இந்த பக்கம் திறந்திருக்கும் எனவே இங்கு எதுவும் பாயவில்லை எனவே VC∞ 60 x 3 180 வோல்ட் VC and VC∞ யின் ஆரம்ப மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இறுதி ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பு 180 வோல்ட் ஆகும் அடுத்து செய்ய வேண்டியது என்னவென்றால் சர்க்யூட்டின் டைம் கன்ஸ்டன்ட் ஐ கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இது திறந்த நிலையில் கெப்பாசிட்டர் டெர்மினல் ஆக இருப்பதால் ஈக்விவலெண்ட் ரேசிஸ்டன்ஸ் ஆன தெவெனின் டேர்ம் ஐ கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இது ஷார்ட் செய்யப்பட்டுள்ளது எனவே 40 மற்றும் 60 இரண்டும் பேரலல் ஆக உள்ளன எனவே RThevenin16 40 60 எது வந்தாலும் அதில் இந்த அளவு தான் வரும் மற்றும் C என்பது 2 5 மில்லிஃபாரட் என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே டவ் CRThevenin நாம் எளிதாக கணக்கிடலாம் எனவே இந்த விஷயத்திற்கு செல்வோம் இங்கு V என்பது V0 மற்றும் VC∞ என வழங்கப்படுகிறது இது 180 வோல்ட் என்று கூறினோம் மற்றும் i∞3 ஆம்பியர் எனக் கணக்கிட்டோம் எனவே நோடல் பகுப்பாய்வு பயன்படுத்தி V ஐ எளிதாக பெறலாம் அதாவது இந்த V யில் இந்த V ஐ நாம் இங்கே குறிக்க வேண்டும் எனவே V மேலும் இந்த வோல்டேஜ் ஐ நோடல் பகுப்பாய்விலிருந்து பெறலாம் எனவே இங்கே இந்த புள்ளியில் கே வோல்டேஜ் 300 வோல்ட் மற்றும் இந்த ஆரம்ப வோல்டேஜ் 100 வோல்ட் என்று அழைக்கும் VC ஆகும் எனவே இந்த கட்டத்தில் நோடல் பகுப்பாய்வு பயன்படுத்த வேண்டும் கரண்ட் திசையை எடுத்துக்கொண்டு அதன்படி இந்த இடத்தில் கே பயன்படுத்த வேண்டும் எனவே சுவிட்ச் நேரத்தில் மூடப்படும் அது தான் இங்கே செய்யப்பட்டுள்ளது எனவே அப்போது நோடல் பகுப்பாய்வு பயன்படுத்தி V0 எளிதாகப் பெற முடியும் V0 340 ஆகும் இது கரண்ட் டெர்மினல் ஐ விட்டு வெளியேறுகிறது 0 ஆகும் அனைத்து கரண்ட் ம் வெளியேறுகிறது எல்லாவற்றையும் கூட்டி இந்த 132 வோல்ட் என்பதை தீர்த்தால் மற்றும் சர்க்யூட்டிலிருந்து கிடைக்கிறது எனவே அது 2 2 மில்லி ஆம்பியர் ஆகும் இப்போது RThevenin 40 Ω 1 வினாடி கிடைக்கும் VC என்பது VCt∞ ஆக இருக்கும் இதை 180 வோல்ட் என கணக்கிட்டோம் VC என்பது 100 வோல்ட் என கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் டவ் என்பது 0 1 வினாடி கணக்கிடப்படுகிறது அது t டவ் ஆகும் அது எனவே t 0 எனும் போது வோல்ட் இதே போல் i i ∞ i i∞ எனவே t 0 எனும் போது i3 2 2 3 ஆகும் எனவே i 3 0 8ஆம்பியர் எனவே இந்த சிக்கல் வரைபடத்திற்கு வருவது நமக்கு தெரிந்த ஒன்றாகும் அடுத்து மிகவும் சுவாரஸ்யமான பிரச்சனை எனவே படம் 50 ல் t 0 இல் சுட்டிக்காட்டப்பட்ட வோல்டேஜ் கரண்ட் சுவிட்ச் மூடிய உடனேயே தீர்மானிக்கிறது கெப்பாசிட்டர் ஆரம்பத்தில் சார்ஜ் செய்யப்படாத போது சுவிட்ச் மூடப்பட்ட பின்னர் நீண்ட நேரம் கழித்து வோல்டேஜ் ஐ மற்றும் கரண்ட் ஐ கண்டறியவும் சுவிட்ச் மூடப்பட்டவுடன் i3 V1 i3 i3 V3 i4 மற்றும் V2 V4 ஆகியவற்றின் மதிப்பு என்னவாக இருக்கும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் சுவிட்ச் நீண்ட நேரம் மூடப்பட்டிருக்கும் பின்னர் அவற்றின் மதிப்புகள் அதாவது ஸ்டெடி ஸ்டேட் நிலையான நிலை மதிப்புகள் என்னவாக இருக்கும் ஆரம்பத்தில் சுவிட்ச் திறந்திருந்தது பின்னர் அது மூடப்பட்டுள்ளது எனவே சுவிட்ச் ஆரம்பத்தில் திறந்திருக்கும் போது சார்ஜ் செய்யப்பட்ட கெபாசிட்டர் ஆரம்பத்தில் சார்ஜ் செய்யப்படாமல் இருந்தது அதாவது V1 V4 0 பின்னர் இந்த 3 மைக்ரோஃபாரட் கெபாசிட்டரின் வோல்டேஜ் V4 ஆகும் இங்கே உள்ளது இங்கே அது V1 ஆகும் எனவே ஆரம்பத்தில் அது சார்ஜ் செய்யப்படவில்லை எனவே V1 மற்றும் V4 0 இப்போது கெபாசிட்டர் குறுக்கே 0 வோல்ட் கொண்டு அவை ஒரு ஷார்ட் சர்க்யூட் போல செயல்படுகின்றன இந்த V4 மற்றும் V1 என்ற இரண்டு கெபாசிட்டர்கள் ஒரு ஷார்ட் சர்க்யூட் போல செயல்படுகின்றன எனவே எனவே i3 V3 100 வோல்ட் அதாவது இது ஒரு ஷார்ட் சர்க்யூட் போல் செயல்பட்டால் அந்த சுவிட்ச் மூடப்பட்டது எனக் கூறலாம் எனவே அந்த நேரத்தில் அது ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆக இருந்தால் i3 மற்றும் V3 100 வோல்ட்க்கு சமமாக இருக்கும் ஏனெனில் இங்கே எதுவும் இல்லை இது ஷார்ட் செய்யப்பட்டுள்ளது எனவே i30 மற்றும் V30 100 வோல்ட் ஆக இருக்கும் எனவே அது 100 வோல்ட் ஆகும் எனவே இப்போது i3 ஆக இருக்கும் இது தான் i1 ஆகும் இது ஷார்ட் செய்யப்பட்டுள்ளது அதாவது V1 0 0 ஆகும் எனவே i3 010 ஆக இருக்கும் எனவே இது 0 ஆம்பியர் ஆகும் இது தான் i30 ஆகும் உண்மையில் இங்கே ஒரு தரவு இல்லை இந்த மதிப்பு 25 Ω அதாவது 25 Ω குறுக்கே உள்ள ஒரு வோல்ட்டேஜ் V2 ஆகும் எனவே i30 10025 ஆக இருக்கும் பின்னர் இது ஷார்ட் செய்யப்பட்டுள்ளது அதாவது இது 10025 4 ஆம்பியர் ஆகும் இதே போல் அதேபோல் இந்த கெப்பாசிட்டர் V4 என்பது சுவிட்ச் மூடப்பட்ட உடன் ஷார்ட் செய்யப்பட்டுள்ள வோல்டேஜ் ஆக இருக்கும் எனவே இது 100 50 ஆக இருக்கும் அது 2 ஆம்பியர் ஆகும் இந்த முனையில் கே எல் பயன்படுத்தினால் இந்த முனையில் நீங்கள் கே எல் விண்ணப்பித்தால் i3 0 i10 i20 என்று கிடைக்கும் அதனால் i3 என்பது i30 i3 ஆக இருக்கும் அதாவது 4 0 4 ஆம்பியர் ஆகும் இப்போது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் ஸ்டெடி ஸ்டேட் ல் நீண்ட நேரம் சுவிட்ச் மூடிய பிறகு இருப்பது கெப்பாசிட்டர் ஓப்பன் சர்க்யூட் போல செயல்படுகிறது எனவே இந்த விஷயத்தில் இந்த சுவிட்ச் நீண்ட காலமாக மூடப்பட்டிருப்பதால் என்ன நடக்கும் இந்த நேரத்தில் இந்த கெப்பாசிட்டர் ஓப்பன் சர்க்யூட் ஆக செயல்படும் அதாவது i4∞ i2∞ 0 ஆக இருக்கும் ஏனெனில் இது ஓப்பன் சர்க்யூட் எனவே i4∞ யின் ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பு i2∞ 0 ஏனெனில் கெப்பாசிட்டர் ஒரு ஓப்பன் சர்க்யூட் செயல்படுகிறது அதை தான் நாம் i2 மற்றும் i4 என அழைக்கிறோம் மேலும் i1∞ i3∞ இப்போது i1∞ மற்றும் i3∞ இந்த விஷயத்திற்கு வந்தால் இது ஓப்பன் நிலையில் உள்ளது அப்போது i3∞ மற்றும் i யை கண்டுபிடிக்க வேண்டும் இது திறந்திருக்கும் எனவே இதன் மூலம் எதுவும் பாய்வதில்லை இதன் மூலம் எதுவும் பாயாமல் இது திறந்து இருந்தால் i3 i1 என அர்த்தம் ஏனெனில் இது திறந்திருக்கும் அதாவது i3 மற்றும் i1 இல்லை என்று வைத்துக் கொள்வோம் இது திறந்திருக்கும் மற்றும் அது மூடி உள்ளது அப்போது அது 10 Ω ஆக இருக்கும் நாம் ஏற்கனவே சொன்னது போல அது 25 Ω இது உண்மையில் தவறவிட்டது இதன் மூலம் செல்லும் கரண்ட் i1 என்பது 100 25 10 ஆகும் அதாவது i3∞ i1∞ என்பது 10035 ஆம்பியர் ஆகும் எது வந்தாலும் இது திறந்திருக்கும் எந்த கரண்ட் ம் இங்கே பாயவில்லை இது மூடப்பட்டுள்ளது ஒரே விஷயம் என்னவென்றால் இது கரண்ட் பாயும் சர்க்யூட் ஆகும் இதில் 100 வோல்ட் டெர்மினல் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இதன் பொருள் என்னவென்றால் இதை நான் i1∞ என அழைக்கிறோம் அதன் பிறகு நாம் சர்க்யூட் க்கு செல்லப் போவதில்லை V1∞ என்பது வெறும் 10 x i1∞ 28 6 வோல்ட் ஆக இருக்கும் சர்க்யூட் பார்த்தால் i3∞ என்பது இந்த 25 Ω குறுக்கே உள்ள இந்த 2 ஆக இருக்கும் இது அசல் வரைபடத்தில் இல்லை என்று நாம் சரி செய்தோம் ஆனால் 25 Ω உள்ளது எனவே 25 x 2 86 71 4 வோல்ட் V3∞ 0 x 50 0 வோல்ட்டாக மாற்றி ஹேண்ட் மெஷ் ல் கே எல் ஐப் பயன் படுத்துகிறோம் அது ஸ்டெடி ஸ்டேட் ல் V4∞ 100 V3∞ ஆகும் இது 100 வோல்ட் ஆகும்